முன்னதாக நாம் பல்வேறு டாஸ்க்குகளின் இன்வர்ஷன் குறித்து நியூமரிகள் அனாலிசிஸ் சிலவற்றை செய்தோம் மற்றும் அவை எவ்வளவு நேரம் இன்வர்ஷனிற்கு உட்படுத்தப்படுகின்றன மேலும் டைரக்ட் இன்வர்ஷன் தொடர்பான எடுத்துக்காட்டு கொண்டு அனாலிசிஸ் செய்தோம் அதே எடுத்துக்காட்டு மீண்டும் கருதப்பட்டு இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மற்றும் அதன் டியூரேஷன் அடையாளம் காணப்பட்டு அட்டவணை வடிவத்தில் குறிப்பிட வேண்டும் முந்தைய லெக்சரின் அதே சிக்கலைக் கருத்தில் கொண்டு இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷனை அடையாளம் காண முயற்சிக்கிறோம் T1 மற்றும் T2 ஆகியவை லோவர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளுக்கு எந்த இன்வர்ஷனையும் ஏற்படுத்தாதுஏனெனில் அவை ஏற்கனவே ஹய்யர் ப்ரையாரிட்டி கொண்டவை மற்றும் ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் இன்வர்ஷனை ஏற்படுத்தாது இங்கே T4 ரிசோர்ஸ் R2ஐப் பயன்படுத்துகிறது மற்றும் T1 ரிசோர்ஸ்சிற்காக காத்திருப்பதால் T4இன் ப்ரையாரிட்டி T1க்கு சமமாக மேம்படுத்தப்படும் மற்றும் ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் அதாவது T2 மற்றும் T3 5 யூனிட்ஸ் நேரத்திற்கு இன்ஹெரிடன்ஸ் இன்வர்ஷனிற்கு உட்படுத்தப்படலாம் R3 ரிசோர்ஸ்சை பொறுத்தவரைT6 அதைப் பயன்படுத்தும்போது T2 ரிசோர்ஸ்சிற்காக காத்திருக்கும்போது T3T4 மற்றும் T5 ஆகியவை CPU பயன்பாட்டில் இருந்து தடுக்கப்படுகின்றன ஏனெனில் T6 T2இன் ப்ரையாரிட்டியுடன் செயல்படுத்தப்படும் ஆகவே T3T4 மற்றும் T5 8 யூனிட்ஸ் நேரத்திற்கு இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷனை மேற்கொள்ளும் ஏனெனில் T6 கணக்கில் ரிசோர்ஸ் R3 பயன்படுத்த படுகிறது மற்றும் T2 T3 5 யூனிட்ஸ் நேரத்திற்கு இன்வர்ஷனை மேற்கொள்ளும் ஏனெனில் T4 R2 ரிசோர்ஸ்சை பயன்படுத்துகிறது இவை இங்கே குறிப்பிடப்படுகின்றன அதே எடுத்துக்காட்டு ப்ராப்ளமிற்கான அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் அனாலிசிஸ் பின்வருமாறு T1 மற்றும் T2 ஆகியவை அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷனை ஏற்படுத்தாது ஏனெனில் இவை லோவர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் மற்றும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் லோவர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளுக்கு இன்வர்ஷனை ஏற்படுத்தாது இதற்கு மாறாக லோவர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் தான் ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளுக்கு இன்வர்ஷனை ஏற்படுத்தும் T4 ஒரு ரிசோர்ஸ் R2ஐப் பயன்படுத்துகிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் கரண்ட் சிஸ்டம் சீலிங் T1 பணியின் ப்ரையாரிட்டிக்கு சமமாக செட் செய்யப்படும் இந்த சூழ்நிலையில் T2க்கு தேவையான ரிசோர்ஸ்சை ஆக்சஸ் செய்ய அனுமதிக்காது இதனால் அது 5 யூனிட்ஸ் நேரத்திற்கு பாதி அவாய்டன்ஸ் இன்வர்ஷன் மூலம் பாதிக்கக்கப்படுகிறது இது T4 R2 ரிசோர்ஸ்சை பயன்படுத்தும் நேரத்திற்க்கு சமம் மற்றும் T1 ரிசோர்ஸ் R1ஐ ரிக்வெஸ்ட் செய்யும்போது இன்வர்ஷன் மூலம் பாதிக்கப்படலாம் ஏனெனில் அதன் ப்ரையாரிட்டி சீலிங் ப்ரையாரிட்டியை விட அதிகமாக இல்லை ரிசோர்ஸ் R3 பொறுத்தவரை T6 ரிசோர்ஸ் R3 ஐப் பயன்படுத்தும் போது CSC T2இன் ப்ரையாரிட்டிக்கு சமமாக செட் செய்யப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் T4 ரிசோர்ஸ் R2ஐப் பயன்படுத்த முயற்சித்தால் அது தடுக்கப்படும் மற்றும் இதன் ஒரு இன்வர்ஷன் மாற்றத்திற்கு மேக்ஸிமம் டியூரேஷன் 8 யூனிட்ஸ் ஆகும் இதேபோல் T2 ரிசோர்ஸ் R1 பயன்படுத்த அனுமதிக்கப்படாது ஏனெனில் அதன் ப்ரையாரிட்டி R3இன் சீலிங் ப்ரையாரிட்டியை விட அதிகமாக இல்லை இதை அட்டவணை வடிவத்தில் குறிப்பிடலாம் T4 இன் கணக்கில் R2 ஐப் பயன்படுத்தி T1 மற்றும் T2 ஆகியவை 5 யூனிட்ஸ் இன்வர்ஷன் மாற்றத்திற்கு உட்படுகின்றன T6 இன் கணக்கில் R3 பயன்படுத்தும்போது T4 மற்றும் T2 ஆகியவை இன்வர்ஷன் ஆகின்றன அதே நேரத்தில் T3 மற்றும் T5 எந்த ரிசோர்ஸ்சையும் பயன்படுத்தாததால் அவற்றிற்கு அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் எதுவும் இல்லை உருவாக்கப்பட்ட அட்டவணைகள் எப்போதும் அப்பர் ட்ரைஆங்குளர் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் இருக்கும் அனைத்து மதிப்புகளும் அப்பர் ட்ரைஆங்கலில் உள்ளன ஏனெனில் ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளின் காரணமாக ஒரு டாஸ்க் எந்த இன்வர்ஷன் மூலமாகவும் பாதிக்கப்படாது ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை பயன்படுத்துகிறது மற்றும் லோவர் ப்ரையாரிட்டி டாஸ்க்கிற்கு அது தேவைப்பட்டால் அது இன்வர்ஷன் அல்ல லோவர் ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சை பயன்படுத்தும்போது ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க் காத்திருந்தால் இன்வர்ஷன் ஏற்படுகிறது இன்வர்ஷன் ஒரு வழியில் நிகழ்கிறது என்பதால் இது உண்மையில் சமச்சீர் அல்ல அதாவது லோவர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் ரிசோர்ஸ்சை பயன்படுத்தும் போது ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க் காத்திருக்கிறது ஆனால் இதை அப்படியே திருப்பி சொன்னால் பொருந்தாது எனவே இது ஒரு அப்பர் ட்ரைஆங்குளர் மேட்ரிக்ஸ் ஆகும் அனைத்து வகையான இன்வர்ஷனையும் கருத்தில் கொண்டு ஒரு டாஸ்க் மேற்கொள்ளக்கூடிய இன்வர்ஷனிற்கு ஆன மேக்ஸிமம் டியூரேஷன் அடையாளம் காண்பது பின்வருமாறு கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் ஒரு டாஸ்க் ஒரு இன்வர்ஷனை மட்டுமே அனுபவிக்க முடியும் இது டைரக்ட் இன்ஹெரிடன்ஸ் அல்லது அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மற்றும் பல இன்வர்ஷனை அனுபவிக்க முடியாது 3 அட்டவணைகளையும் ஆராய்ந்த பிறகு இன்வர்ஷனிற்கு ஆன மேக்ஸிமம் டியூரேஷன் என்பது 3 அட்டவணைகளில் உள்ள பணியுடன் தொடர்புடைய நுழைவின் மேக்ஸிமம் வேல்யூ என்று கூறலாம் ஒரு டாஸ்க் இன்வர்ஷனிற்கு உட்படுத்தபடக்கூடிய மேக்ஸிமம் டியூரேஷன் தெரிந்திருந்தாலும் டாஸ்க்குகளின் ஸ்கேட்யூலபிலிட்டி பற்றி அறிய கேள்வி எழுகிறது ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரில் நாம் அனாலிசிஸ் செய்தபடி லியு மற்றும் லெஹோஸ்கி முடிவு ஸ்கேட்யூலபிலிட்டியை தீர்மானிக்கப் பயன்படுத்தபட்டது மற்றும் ஒவ்வொரு டாஸ்க்கிற்கும் எக்சீக்யூசன் டைம் பயன்படுத்தப்பட்டது மற்றும் ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் ரிசோர்ஸ்சை பயன்படுத்த தேவைப்படும் நேரம் பயன்படுத்தப்பட்டது அத்தகைய வெளிப்பாட்டின் வடிவத்தில் டெட்லாக் பீரியடிற்கு சமமாக இருந்தது டாஸ்க்குகள் ரிசோர்ஸ்சை பகிரும்போது bi என்ற சொல் தேவைப்படும் அது டோட்டல் பிளாக்கிங் டைம் ஆகும் மேலும் லோவர் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளின் கணக்கில் உள்ள ஒரு ரிசோர்ஸ்சிற்கும் அது பொருந்தும் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் பயன்படுத்த படும்போது 3 வெவ்வேறு வகையான இன்வர்ஷனிற்கு ஆன 3 அட்டவணைகள் தீர்மானிக்கப்பட்டதும் அந்த டாஸ்க்குடன் தொடர்புடைய ஹைஎஸ்ட் என்ட்றி தீர்மானிக்கப்படுகிறது பின்னர் அந்த வேல்யூ நிர்ணயிக்கப்பட்ட டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் ஆகுமா என்பதை தீர்மானிக்க பயன்படுத்த படுகிறது ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் டைனமிக் ப்ரையாரிட்டி சிஸ்டம்களில் பயன்படுத்த முடியுமா என்பதே பின்னர் எழுகின்ற கேள்வி எடுத்துக்காட்டாக யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் ஸ்கேட்யூலர் இ டி எஃப் உடன் ரிசோர்ஸ் ஷேரிங் புரோடாகால் நாம் பயன்படுத்தலாமா டைனமிக் ப்ரையாரிட்டி சிஸ்டம்களில் டாஸ்க்குகளின் ப்ரையாரிட்டிகள் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கும் மேலும் அவை டெட்லைனிற்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றன என்பதைப் பொறுத்து ப்ரையாரிட்டி அதிகரித்துக்கொண்டே செல்கிறது ஆனால் ரிசோர்ஸ் ஷேரிங் புரோடாகால் கவனித்தால் அந்த ரிசோர்ஸ்சை பயன்படுத்தும் டாஸ்க்குகளின் ப்ரையாரிட்டிகளின் அடிப்படையில் சீலிங் ப்ரையாரிட்டி ஒதுக்கப்பட்டால் டாஸ்க்குகளின் ப்ரையாரிட்டிகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தால் ஒருவர் சீலிங் ப்ரையாரிட்டிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இங்கே ஒவ்வொரு முறையும் ஒரு டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி மாறுகிறது மற்றும் ரிசோர்ஸ்களுடன் தொடர்புடைய கரண்ட் சிஸ்டம் சீலிங்கை ஒருவர் மாற்ற வேண்டும் இதற்கு ஓவர்ஹெட் அதிகம் ஏனெனில் பல இன்ஸ்டன்ஸ்களும் டாஸ்க் ப்ரையாரிட்டிகளும் அடிக்கடி மாறக்கூடும் ஒவ்வொரு முறையும் ஒருவர் இதைச் செய்ய வேண்டும் ரிசோர்ஸ்களுடன் தொடர்புடைய கரண்ட் சிஸ்டம் சீலிங்கிற்கு இதை மாற்ற வேண்டும் எனவே ஒருவர் டைனமிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலிங் வழிமுறையைப் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த சூழ்நிலையில் எந்தவொரு ரிசோர்ஸ் ஷேரிங் புரோடாகாலையும் பயன்படுத்துவது கடினம் ஆகையால் ஒன்றுடன் ஒன்று ரிசோர்ஸ்யை பகிர்ந்துகொள்கிற நான்ட்டிறிவியல் டாஸ்க்குகள் கொண்ட அனைத்து ரியல் டைம் அப்ளிகேஷன்கலை மேலும் நாம் அனாலிசிஸ் செய்தால் அதில் ரேட்டட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் அல்லது அதன் சிறிய மாறுபாடு பயன்படுத்த படுகிறது என்பதில் மாற்றம் ஏதும் இல்லை இந்த 3 புரோடாகால்களும் ஒப்பிடப்பட வேண்டும் ஏனெனில் 3 புரோடாகால்களும் சில பயன்பாடுகளில் அல்லது அவற்றின் நன்மைகளைப் பொறுத்து வேறு சில பயன்பாடுகளில் பயன் படுத்தப்படுகின்றன அவற்றுள் எளிமையான புரோடாகால் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் ஆகும் ஒரு மிகச் சிறிய அப்ளிகேஷன் பயன்படுத்த பட்டுள்ளது இது மிகச் சிறிய எம்பெடட் சிஸ்டம் கொண்டுள்ளது மற்றும் எந்தவொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் பயன்படுத்துவதில்லை என்று வைத்துக்கொள்வோம் எனவே இதற்கு ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் பயன்படுத்த வேண்டும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இருந்து மிகக் குறைந்த ஆதரவு தேவைப்படுகிறது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் கடக்கிறது ஆனால் அது செயின் பிளாக்கிங் மற்றும் டெட்லாக்குகளால் பாதிக்கப்படுகிறது எனவே ஒருவர் அதை கவனமாக ப்ரோக்ராம் செய்ய வேண்டும் சிறிய அப்ளிகேஷன்களுக்கு ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் பயன்படுத்தப்படுவதால் செயின் பிளாக்கிங் மற்றும் டெட்லாக் எழாது ஆனால் இங்கே ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் பற்றிய கேள்வி எழுகிறது இதற்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் மிதமான ஆதரவு தேவைப்படுகிறது செயின் பிளாக்கிங் மற்றும் டெட்லாக் சிக்கலைத் தீர்க்கிறது ஆனால் அது ஒரு புதிய சிக்கலை பின்னர் அறிமுகப்படுத்துகிறது அது இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் ஏற்படுத்தும் பிளாக்கிங் அதாவது அவை இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் ஏற்படுத்தும் கணிசமான பாதிப்பாக இருக்கலாம் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் மற்றும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலின் பெரும்பாலான சிக்கல்களை சமாளித்தது இது டெட்லாக் மற்றும் செயின் பிளாக்கிங்கில் இருந்து விடுபட்டுள்ளது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலுக்கு மாறாக இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன்ஸ் இங்கே மிகவும் குறைவாக உள்ளது முக்கிய காரணம் என்னவென்றால் ஒரு ரிசோர்ஸ்சை பெற்ற டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி ஒரு ரிசோர்ஸ்சை ஹய்யர் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஒன்றால் கோரப்படும் வரை மாறாது அந்த விவாதத்தின் மூலம் டாஸ்க்குகள் ரியல் டைம் டாஸ்க்குகள் ஆகியவற்றில் ரிசோர்ஸ் ஷேரிங் குறித்த நமது விவாதங்களை முடிப்போம் மல்டிபிராசசர் ஸ்கேட்யூலிங் பற்றி விவாதிக்க ஆரம்பிக்கலாம் ஏனெனில் இப்போதெல்லாம் மல்டிபிராசசர் பொதுவானதாகிவிட்டது சிறிய எம்பெடட் அப்ளிகேஷன்களில் கூட மல்டிபிராசஸர்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் எல்லா சர்வர்கள் லேப்டாப்புகள் ஹேண்ட் ஹெல்டு டிவைசஸ் டெஸ்க்டாப்புகள் போன்றவை மல்டிபிராசஸர்களைப் பயன்படுத்துகின்றன ஆனால் முன்னர் நாம் கவனித்த முடிவுகள் யூனிபிராசசர்களுக்கு ஆனவை மல்டிபிராசசர் சூழ்நிலையுடன் பயன்படுத்த நீட்டிக்கக்கூடிய முந்தைய முடிவுகள் பின்வருமாறு ஆனால் சிங்கிள் பிராசசரை விட மல்டிபிராசசர் ஸ்கேட்யூலிங் மிகவும் கடினமான பிரச்சினை லியுவின் வார்த்தைகளில் ரியல் டைம் டாஸ்க்குகளை ஸ்கேட்யூலிங் செய்வதில் கணிசமாக பணியாற்றிய லியு வழிமுறைகளான லியு லேலேண்ட் மற்றும் லியு லெஹோஸ்கி அல்காரிதங்கலின் படி பல பிராசசர்கல் அதே நேரத்தில் ஃப்ரீ ஆக இருக்கும்போது கூட ஒரு டாஸ்க் ஒரு பிராசசரை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பது எளிமையான உண்மை இது மல்டிபிராசசர் ஸ்கேட்யூலிங்கிற்கு ஆச்சரியமான அளவு சிரமத்தை சேர்க்கிறது மல்டிபிராசசர்கலின் ஸ்கேட்யூலிங் சிரமங்கள் மற்றும் சில எளிய அல்காரிதங்கல் மற்றும் சில எளிய உத்திகள் பின்வருமாறு கடந்த 30 ஆண்டுகளில் இங்குள்ள பெரும்பாலான முடிவுகள் பெறப்பட்டன மேலும் ரியல் டைம் மல்டிபிராசசர் ஸ்கேட்யூலிங் சிக்கல்கள் என்பி ஹார்டு சிக்கல்கள் எனவே எளிய உகந்த தீர்வுகள் சரிசெய்ய படுவதில்லை மிகச் சில ஆப்டிமல் சொல்யூஷன்கல் உள்ளன பெரும்பாலும் ஹூரிஸ்டிக் அணுகு முறைகள் பயன்படுத்த படுகின்றன மற்றும் சிம்பிளிஃபைட் டாஸ்க் மாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன மல்டிபிராசசர் ஸ்கேட்யூலிங் பிராப்ளமை கவனித்தால் உண்மையில் 2 சப்பிராப்ளம்கல் உள்ள ஒன்று டாஸ்க் அசைன்மென்ட் பிராப்ளம் மற்றும் மற்றொன்று ஸ்கேட்யூலிங் பிராப்ளம் அசைன்மென்ட் பிராப்ளமில் எந்த பிராசசரில் எந்த டாஸ்க் இயங்கும் என்பதை முதலில் தீர்மானிக்கிறோம் பின்னர் அது எப்படி அல்லது எந்த நேரத்தில் இயங்கும் என்பதை தீர்மானிக்கிறோம் 2 சப்பிராப்ளம்கல் உள்ளன முதலில் எந்த டாஸ்க் எந்த பிராசசரில் இயக்க வேண்டும் இரண்டாவதாக ஸ்கேட்யூலிங் அல்காரிதம் எவ்வாறு இயங்கும் டாஸ்க் அசைன்மென்ட் பிராப்ளம் என்னவென்றால் ஸ்கேட்யூலிங் பிராப்ளம் உள்ள பிராசசரில் டாஸ்க்கை ஒதுக்குவதும் பின்னர் ஒதுக்கப்பட்டுள்ள பிராசசரில் டாஸ்க்கை எவ்வாறு ஸ்கேட்யூல் செய்வது என்பதும் ஆகும் ஆனால் மல்டிபிராசசர்களுக்கான ஆப்டிமல் ஸ்கேட்யூலர்கள் இல்லை என்று நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருப்பதால் இவை அனைத்தும் என்பி ஹார்டு பிராப்ளம்கள் ஆனால் யூனிபிராசசர்களுக்கான ஆப்டிமல் ஸ்கேட்யூலர்களை கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி சிஸ்டம்களுக்கு ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர்கள் ஆப்டிமல் ஸ்கேட்யூலர்கள் என்பதை நாம் அறிவோம் மேலும் ஒரு டைனமிக் ப்ரையாரிட்டி சூழ்நிலையில் யர்லியஸ்டு டெட்லைன் பஸ்ட் ஆப்டிமல் ஸ்கேட்யூலர் ஆகும் ஆனால் பின்னர் இ டி எஃப்இல் உள்ள ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரின் சிக்கல்கள் குறித்து கேள்வி எழுகிறது கருத்தில் கொள்ளப்பட்ட இம்பிளிமெண்டேஷன் அம்சங்களை ஒருவர் பார்த்தால் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர்களுக்கான அம்சங்கல் லீனியர் எனலாம் ஏனெனில் நிலையான ப்ரையாரிட்டி இருப்பதாக ஒருவர் அமைத்தால் இம்பிளிமெண்டேஷன் ஸ்கேட்யூலரை O ப்ரையாரிட்டியில் இயக்க முடியும் ரேட் மோனோடோனிக் லீனியர் ஆகவும் அதே சமயம் இ டி எஃப்க்கு லாக் n ஆகவும் இருக்கும் மற்றும் விவாதிக்க பட்டபடி ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலருக்கு ஒரு திறமையான O ஸ்கேட்யூலரை கொண்டிருக்கிறோம் ஆனால் பொதுவாக ரியல் டைம் மல்டிபிராசசர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்களை ஸ்கேட்யூலிங் செய்வது ஒரு என்பி ஹார்டுபிராப்ளம் ஒரு பிராசசருக்கு ஒதுக்கப்பட்டவுடன் மல்டிபிராசசர் ஸ்கேட்யூலிங் டாஸ்க் அசைன்மென்ட் மற்றும் டாஸ்க் ஸ்கேட்யூலிங் ஆகிய 2 விஷயங்கள் கொண்டிருப்பதால் சில டாஸ்க் அசைன்மென்ட் வழிமுறைகள் மற்றும் ஸ்கேட்யூலிங் வழிமுறைகள் பின்வருமாறு டாஸ்க் அசைன்மென்ட் அல்காரிதமில் சில ஸ்டேட்டிக் அசைன்மென்ட் உள்ளன மற்றும் ஒரு பிராசசருக்கு டாஸ்க்குகள் ஸ்டேட்டிக் முறையில் ஒதுக்கப்படுகின்றன டாஸ்க்குகள் ஒதுக்கப்பட்டவுடன் அந்த பிராசசரில் மட்டுமே அவை செயல்படும் அதேசமயம் ஒரு டாஸ்க் ஒரு பிராசசரில் இருந்து மற்றொன்றுக்கு இடம்பெயரக்கூடிய டைனமிக் அல்காரிதமில் அதுவும் வேறு டைம் இன்ஸ்டன்ஸ் போது அது வெவ்வேறு பிராசசரில் இயக்க முடியும் இயற்கையாகவே ஸ்டேட்டிக் எளிமையானவை மற்றும் திறமையானவை யூட்டிலைசேஷன் பேலன்ஸிங் அல்காரிதம் ஆர் ஏ க்கு நெக்ஸ்ட் ஃப்பிட் அல்காரிதம் மற்றும் ஈ எஃப்க்கான பின் பேக்கிங் அல்காரிதம் ஆகியவை சில எடுத்துக்காட்டுகள் போக்கஸ்டு அட்டிரஸ்ஸிங் பிட்டிங் அல்காரிதம் மற்றும் பட்டி அல்காரிதம் போன்றவை டைனமிக் ப்ரையாரிட்டிக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஆகும் தொடர்வது யூட்டிலைசேஷன் பேலன்ஸிங் அல்காரிதம் பற்றிய விவாதம் இது ஒரு டாஸ்க் அசைன்மென்ட் அல்காரிதம் ஆகும் இங்கே டாஸ்க்குகள் ஒரு வரிசையில் பராமரிக்கப்படுகின்றன மேலும் இவை அதிகரிக்கும் யூட்டிலைசேஷன் அடிப்படையில் வரிசை செய்யப்பட்டுள்ளன நாம் ஒரு சமயத்தில் வரிசையில் இருந்து ஒரு பணியை எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் தற்போது மிகவும் அண்டர் யூட்டிலைசிடு பிராசசர் ஆக இருக்கும் பிராசசர் எது என்பதை சரிபார்க்கிறோம் அதற்கு நாம் அதை ஒதுக்குகிறோம் எனவே அடிப்படையில் இது ஒரு கிரீடி அல்காரிதம் தற்போது மிகக் குறைவாகப் பயன்படுத்தப்பட்ட ஒன்றைப் பார்ப்போம் அதற்கான பணியை ஒதுக்குவோம் இறுதியாக அல்காரிதம் முடிந்தபின் தனிப்பட்ட பிராசசரின் யூட்டிலைசேஷன் மீன் யூட்டிலைசேஷன்ற்கு சமமானதல்ல அதாவது வேறுவிதமாகக் கூறினால் இந்த கிரீடி அல்காரிதம் பயன்படுத்துவதன் மூலமும் யூட்டிலைசேஷன் முழுமையாக சமநிலையில் இல்லை மற்றும் யூட்டிலைசேஷன் பேலன்ஸிங் அல்காரிதம் ஈ எஃப் உடன் பயன்படுத்தப்படுகிறது யூட்டிலைசேஷன் பேலன்ஸிங் அல்காரிதம் செய்யப்படுகிறது என்றாலும் தனிப்பட்ட பிராசசர் ஸ்கேட்யூலிங் ஈ எஃப் அல்காரிதமால் செய்யப்படுகிறது ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் அல்லாது ஈடிஎஃப் பயன் படுத்த படுவதற்கான காரணம் என்னவென்றால் ஈடிஎஃப் சமநிலையில் பிராசசரின் யூட்டிலைசேஷன் 1 வரை இருக்கலாம் அதேசமயம் ரேட் மோனோடோனிகில் யூட்டிலைசேஷன் பிராசசற்கு ஒதுக்கப்பட்ட பணிகளின் எண்ணிக்கையைப் பொறுத்தது மற்றும் இதை நமது யூட்டிலைசேஷன் பேலன்ஸிங் அல்காரிதத்தில் நாம் கருதவில்லை எனவே இது யூட்டிலைசேஷன் பேலன்ஸிங் அல்காரிதம் உடன் இணைந்து பயன் படுத்தப்படும் ஈடிஎஃப் ஆகும் அனைத்து ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் மையப் பிரச்சினையான டாஸ்க் ஸ்கேட்யூலிங் குறித்து நாம் விவாதித்து வருகிறோம் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கும் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கும் இடையிலான வேறுபாட்டை அடையாளம் காண நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது ரிசோர்ஸ்சும் ரியல் டைம் ப்ரையாரிட்டி லெவல்களுக்கான ஆதரவும் ஆகும் இது ரியல் டைம் அப்ளிகேஷனிற்காகவோ அல்லது பாரம்பரியமான நான் ரியல் டைம் அப்ளிகேஷனிற்காகவோ பயன்படுத்தப்படலாம் ரியல் டைம் ஸ்கேட்யூலரில் குறிப்பாக ரேட் மோனோடோனிக் அல்காரிதத்தில் டிசைன் டைம் போது டாஸ்க்குகளுக்கு ப்ரையாரிட்டி ஒதுக்கும்போது ப்ரையாரிட்டி மாறக்கூடாது இது ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி லெவல் அல்லது ரியல் டைம் ப்ரையாரிட்டி லெவல் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்த லெக்சரில் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் டாஸ்க் ப்ரையாரிட்டிகளை மாற்றிக்கொண்டே இருப்பதைப் பற்றி விவாதிப்போம் டாஸ்க் இயங்கும் ஒவ்வொரு முறையும் அதன் ப்ரையாரிட்டிகள் மீண்டும் கணக்கிடப்பட்டு புதிய ப்ரையாரிட்டி மதிப்புகள் ஒதுக்கப்படுகின்றன இவை உண்மையில் ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி லெவல் அல்ல ஒரு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி லெவலை ஆதரிக்க வேண்டும் மேலும் டிசைனர் ஒரு டாஸ்க்கிற்கு ப்ரையாரிட்டி அளித்தவுடன் அது அந்த ப்ரையாரிட்டி லெவலுக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் போன்ற சில ரியல் டைம் டாஸ்க் ஸ்கேட்யூலிங் பாலிசியை ஆதரிக்க வேண்டும் இந்த ஸ்கேட்யூலிங் பாலிசி அனைத்து ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களுக்கான மையத் தேவையாகும் பின்வருவது ரிசோர்ஸ் ஷேரிங் புரோடாகால்களுக்கான ஆதரவைப் பற்றியது ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் அல்லது குறைந்த பட்சம் பேசிக் இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் போன்ற புரோடாகால்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் ஆதரிக்கப்பட வேண்டும் இதன் மூலம் நான் டிரிவியல் ரியல் டைம் அப்ளிகேஷன்கலை உருவாக்க முடியும் மேலும் பணியின் பிரீஎம்ட்ஷன் டைம் மைக்ரோ விநாடிகள் அல்லது மில்லி விநாடிகளின் வரிசையில் இருக்க வேண்டும் ஆனால் அது நொடிகளாக இருக்கக்கூடாது ஏனெனில் பல ரியல் டைம் அப்ளிகேஷன்களில் ரெஸ்பான்ஸ் டைம் சில மில்லி விநாடிகள் மட்டுமே ஆனால் யுனிக்ஸ் போன்ற பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் பிரீஎம்ட்ஷன் டைம் ஒரு விநாடி வரிசையில் இருக்கும் மேலும் நமக்கு இன்டரப்ட் லேட்டன்சீ தேவைகள் உள்ளன டிலே சிறியதாக இருக்க வேண்டும் அதாவது இன்டரப்ட் ப்ராசசிங் நேரத்திற்கு இன்டரப்ட் ஏற்படும் போது டைம் சிறியதாக இருக்க வேண்டும் மெமரி லாக்கிங் சப்போர்ட் போன்ற கூடுதல் தேவைகள் இருக்கின்றன அதாவது ஒரு டாஸ்க் குறிப்பிட்ட மெமரியை பயன்படுத்தி முடித்துவிட்டால் அதற்கு ஹார்ட் டிஸ்க் இடமாற்றம் இருக்க கூடாது மேலும் அது மெமரி உடன் லாக் செய்யப்பட வேண்டும் டைமர்களுக்கான ஆதரவு ஏனெனில் டைமர்கள் ரியல் டைம் அப்ளிகேஷன்களில் மிகவும் முக்கியமானவை அவை பீரியாடிக் டைமர் மற்றும் ஏபீரியாடிக் டைமர்கள் ஆகும் ரியல் டைம் ஃபைல் சிஸ்டம் ஆதரிக்கப்பட வேண்டும் மற்றும் டிவைஸ் இன்டர்பேஸிங் வசதிகளுடன் தொடர்புடைய சிக்கல்கள் அடுத்த லெக்சரில் விரிவாகக் கூறப்படும் இந்த ரியல் டைம் அப்ளிகேஷன் பலவற்றில் ஒருவர் பல்வேறு வகையான பெரிஃபெரல் டிவைஸ்களுடன் வேலை செய்ய வேண்டும் நாம் லெக்சரின் முடிவில் இருக்கிறோம் அடுத்த லெக்சரில் இந்த விடயங்களை விரிவாகக் கூறுவோம்